இன்று ஒரு புதிய தலைப்பைத் பார்க்கப் போகிறோம் கொதிப்பதைப் பற்றி பார்க்கும்போது இதுவரை அனைத்து செயல்முறைகளும் வெப்பப் போக்குவரத்து செயல்முறையாகவே இருக்கும் என்று நாம் பார்த்ததால் வெப்பப் பரிமாற்றம் ஒரு கட்டத்திற்கு திடமானதாக என்று கூறலாம் ஒற்றை கட்ட திரவம் ஒரு திடப்பொருளுக்கு நாம் பார்க்கப் போவது கொதிநிலையில் என்ன நடக்கிறது என்றும் அதில் ஒரு கட்ட மாற்றங்களும் அடங்கும் எனவே கொதிக்கும் செயல்பாட்டில் ஒரு கட்ட மாற்றம் உள்ளது மற்றும் உண்மையில் அதே விஷயம் ஒடுக்கத்தில் ஈடுபட்டுள்ளது அதை அடுத்த தலைப்பில் பார்ப்போம் எனவே கூடுதலாக கொதிக்கும் வெப்பப் போக்குவரத்தில் இருந்து திண்மத்திலிருந்து திரவம் வரை உள்ளூறை வெப்பமும் இருக்கும் எனவே வெப்பப் போக்குவரத்து செயல்முறையைக் கட்டுப்படுத்துவது உணர்திறன் வெப்பம் மட்டுமல்ல திரவத்தின் உள்ளூறை வெப்பமும் கொண்டு செல்லப்படும் வெப்பத்தின் நிகர அளவைக் கட்டுப்படுத்துகிறது வெப்பப் போக்குவரத்துக் கணக்கீடுகளில் உள்ளுறை வெப்பத்தை எவ்வாறு இணைப்பது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் மேலும் நமது நோக்கத்தைத் தக்கவைத்துக்கொள்வது வெப்பப் போக்குவரத்துக் குணகம் h மற்றும் h1 ஐக் கண்டறிவது தான் நம் நோக்கங்கள் இப்போது நம்மிடம் ஒரு திரவம் இருந்தால் கொதிக்கும் நீரைப் போல சில புள்ளிகளை எதிர்கொண்ட ஒன்று என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் ஒரு குவளையை எடுத்துக் கொண்டால் ஏதேனும் கொள்கலனை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நான் வெப்பத்தை கொடுத்து கொள்கலனின் அடிப்பகுதி மற்றும் இங்கிருக்கும் திரவத்தின் அடிப்பகுதியை சூடாக்கப் போகிறேன்

நாம் கேட்க விரும்பும் கேள்வி என்னவென்றால் திடத்திலிருந்து திரவத்திற்கு கொண்டு செல்லப்படும் வெப்பத்தின் நிகர அளவு என்ன இப்போது திரவத்திற்கு திடம் என்று சொன்னால் மட்டும் போதாது அதை வேறு ஏதாவது ஒன்றைக் கொண்டு நாம் தகுதிப்படுத்த வேண்டும் மேலும் திரவம் இப்போது கொதிக்கிறது மற்றும் திரவத்தின் கட்டத்தில் மாற்றம் உள்ளது எனவே திரவம் இப்போது இருந்து போகிறது எனவே இது திரவத்தின் நீராவி நிலை இது திரவத்தின் திரவ நிலை கடத்தப்படும் வெப்பத்தின் நிகர அளவு இந்த திரவத்தின் எந்தப் பகுதி நீராவி நிலையில் இருக்கப் போகிறது என்பதைப் பொறுத்தது எனவே இப்போது இந்த பீக்கரில் உருவாகும் நீராவியின் அளவை நமது வெப்பப் போக்குவரத்துக் கணக்கீட்டில் இணைக்க வேண்டும் எனவே உள்ளூறை வெப்பத்தின் அளவு என்ன என்பதை வெறுமனே அறிவது போதாது ஆனால் திரவத்தின் எந்தப் பகுதி நீராவி நிலைக்கு மாற்றப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதும் முக்கியம் இங்கு உள்ளூறை வெப்பம் இருப்பதால் இந்தக் கொள்கலனின் மேற்பரப்பிலிருந்து இந்தக் கொள்கலனின் கீழ்ப் பரப்பில் இருந்து வழங்கப்படும் வெப்பம் எதுவாக இருந்தாலும் இதைப் பராமரிக்க முடியும் என்று எனக்குத் தெரியும் மேற்பரப்பு வெப்பநிலை Ts என்று சொல்லலாம் எனவே நான் தொடர்ந்து வெப்பத்தை வழங்குகிறேன் மற்றும் மேற்பரப்பில் வழங்கப்படும் எந்த ஆற்றலையும் இப்போது திரவம் என எடுத்துக்கொள்கிறேன் மேலும் திரவத்தின் உணர்திறன் வெப்பம் அதிகரித்து கொடுக்கப்பட்ட நிலைமைகளில் கொதிநிலை அல்லது பூரித வெப்பநிலையை அடையும் போது இந்த திரவத்தின் ஒரு பகுதி நீராவி கட்டமாக மாற்றப்படும் இப்போது நான் தொடர்ந்து திரவத்தை சூடாக்கினால் அது நீராவியாக மாறும் அதைத்தான் நாம் உண்மையில் நம் சமையலறையில் தண்ணீரை சூடாக்கும்போது நாம் கவனித்தோம் இல்லையா இதை நீங்கள் அனைவரும் பார்த்திருக்க வேண்டும் ஒன்று நீங்களே செய்திருக்கிறீர்கள் அல்லது குறைந்தபட்சம் இதைக் கவனித்திருக்க வேண்டும் நீங்கள் எதையாவது சூடாக்கும்போது வேறு நேரப் புள்ளிகள் இருப்பதைக் காண்பீர்கள் இருப்பினும் நீங்கள் இன்னும் அதே வெப்பநிலையில் பராமரிக்கலாம் மற்றும் நிலையானதாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளக்ஸில் வெப்பத்தை வழங்க முடியும் நீராவியின் அளவு இருப்பதைக் காண்பீர்கள் இந்த கொள்கலனுக்கு நீங்கள் வெப்பத்தை வழங்கும்போது உண்மையில் வேறுபட்டது எனவே இன்றைய விரிவுரைகளில் நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் பல்வேறு வகையான கொதிநிலைகள் எவை என்பதை அடிப்படையாகக் கொண்டு வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை எவ்வாறு கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் என்பதைப் பார்க்கப் போகிறோம் அதாவது நீராவி கட்டமாக மாற்றப்படும் திரவத்தின் பகுதியின் அடிப்படையில் நீங்கள் கொதிக்கும் செயல்முறையை நான்கு வெவ்வேறு வகைகளாக வகைப்படுத்தலாம் எனவே நாம் முதலில் பார்க்கப் போவது வெவ்வேறு வகையான கொதிக்கும் நிலைகள் என்ன இந்த ஒவ்வொரு கட்டத்திற்கும் வெப்பப் போக்குவரத்து குணகத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பதைப் பார்க்கப் போகிறோம் அதைச் செய்ய கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனையை எவ்வாறு செய்வது என்பதை முதலில் பார்க்க வேண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனை செய்யப்பட்டது மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனையானது கொள்கலனின் அடிப்பகுதியில் இருந்து சூடாக்குவதற்குப் பதிலாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிளாட்டினம் கம்பி உள்ளே வைக்கப்படுகிறது கீழே உள்ள மேற்பரப்பிற்கு சற்று மேலே பிளாட்டினம் கம்பியை மின்சாரம் மூலமாக சூடாக்கினால் உருவாகும் நீராவிகளை நீங்கள் பார்க்கத் தொடங்குவீர்கள் இப்போது நீராவி இலகுவாக இருப்பதால் அவை இந்த திரவத்தின் வழியாக பயணிக்கப் போகின்றன மேலும் அவை மேல்நோக்கி நகரத் தொடங்கும் மற்றும் திரவம் இடம்பெயர்ந்து போகிறது எனவே இயற்கையான வெப்பச்சலன செயல்முறை இதில் உள்ளதை தெளிவாகக் காணலாம் இங்கே தெளிவாக இயற்கையான வெப்பச்சலனம் ஈடுபட்டுள்ளது ஏனெனில் உண்மையில் நீராவி நிலைக்கு பாயும் திரவத் துகள்கள் இப்போது இலகுவாக இருக்கும் மேலும் அவை இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் இது இயற்கையான வெப்பச்சலன இயக்கத்தை அமைக்கிறது இப்போது இரண்டாவது விஷயம் அது வெளிப்படையாக மேற்பரப்பு பண்புகளின் செயல்பாடாக இருக்கும் குறிப்பாக அணுக்கரு செயல்முறை எனவே சிறிது நேரத்தில் இதைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விவரங்களைப் பார்ப்போம் திரவத்திற்கு வெப்பம் வழங்கப்படும் மேற்பரப்பில் உண்மையில் அணுக்கருவாக இருக்கும் குமிழ்கள் அணுக்கரு என்பது மேற்பரப்பின் பண்புகளின் வலுவான செயல்பாடு என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே மேற்பரப்பு மிகவும் கரடுமுரடாக இருந்தால் அதே வட்டங்களில் உள்ள மற்ற இடங்களை விட சில இடங்கள் அணுக்கருவுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவே மேற்பரப்பு பண்புகள் மற்றும் பிற பண்புகள் கொதிக்கும் செயல்முறை ஒரு வலுவான பங்கை கூறுகின்றன நாம் விவரங்களுக்குச் செல்வதற்கு முன் முக்கியமான விஷயங்களில் ஒன்று அது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது ஆளுமை சமன்பாடுகளை உருவாக்குவது மிகவும் கடினம் இப்போது அது முடியாது இரண்டு கட்ட ஓட்டம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை என்பதே ஒரே காரணம் இது இரண்டு கட்ட அமைப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வகுப்பிற்கு அப்பாற்பட்ட இரண்டு கட்ட அமைப்பை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பது உங்களுக்குத் தெரிந்தால் நாம் ஆளுமை சமன்பாடுகளை எழுத முடியும் மதிப்பெண்களின் பின்னணியில் கூட அதைச் செய்வது மிகவும் எளிதானது அல்ல என்று இப்போது வைத்துக்கொள்வோம் எனவே பார்க்க ஒரு வழி ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து இன்னும் சில யோசனைகளைப் பெறலாம் எனவே அது பார்க்கும் விதம் நாம் செய்ய விரும்புகிறோம் அல்லது இந்த பரிமாணமற்ற அளவுகள் என்ன என்பதைக் கண்டறிய விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் கொதிக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள இந்த பரிமாணமற்ற குழுக்கள் யாவை ஏனென்றால் நீங்கள் பார்த்த அனைத்து வெப்பச்சலன தலைப்புகளும் நஸ்ஸெல்ட் எண்ணுக்கும் குறைந்த அளவு பரிமாணத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதாக எப்போதும் கண்டறியப்பட்டது இது உண்மையில் போக்குவரத்து செயல்முறையை வகைப்படுத்துகிறது அது வெப்பப் போக்குவரத்து அல்லது நிறை போக்குவரத்து அல்லது வேகப் போக்குவரத்து ஆகும்

பரிமாணமற்ற குழுக்களை நாம் அறிந்தால் வெப்பப் போக்குவரத்துக் குணகங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதற்கான சில துப்புகளைப் பெறலாம் எனவே நாங்கள் எதைப் பயன்படுத்தப் போகிறோம் பரிமாண பகுப்பாய்வைப் பயன்படுத்தப் போகிறோம் பக்கிங்ஹாம் 𝞹 தேற்றத்தைப் பயன்படுத்தப் போகிறோம் இது உங்கள் திரவ இயக்கவியல் வகுப்பில் பேசப்பட்டது எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் பல்வேறு பண்புகள் அல்லது அம்சங்கள் என்னவென்பதன் செயல்பாடாக இருக்கும் இது வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை தீர்மானிக்கப் போகிறது ஆம் திரவத்தின் வெவ்வேறு அளவுகள் அல்லது பண்புகள் என்ன இது வெப்பப் போக்குவரத்து குணகத்தை பாதிக்கப் போகிறதா நீங்கள் எப்பொழுதும் ஒரு பொது அமைப்பிற்காகக் கண்டறிந்துள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பரிமாணமற்ற குழுக்கள் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதே நமது குறிக்கோள் எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகம் சரியாகச் சார்ந்திருக்கும் திரவத்தின் பண்புகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் ஒரு பொது அமைப்பிற்காகக் கண்டறிந்துள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நஸ்செல்ட் எண் என்பது Re மற்றும் Pr சில செயல்பாடுகள் எனவே இதுவரை நாம் பார்த்த அனைத்து அமைப்புகளுக்கும் இதுதான் கிடைத்தது ரெனால்ட்ஸ் எண் பிடிப்பு ஒரு திரவத்தின் பண்புகளைப் பயன்படுத்துகிறது மற்றும் வேக எல்லை அடுக்கைப் பிடிக்கிறது ஏனெனில் இங்கே மற்றும் பிராண்டல் எண் திரவத்தின் பண்புகளின் அடிப்படையில் வெப்ப எல்லை அடுக்கு தன்மையைப் பிடிக்கிறது எனவே இங்கிருந்து வெப்பப் போக்குவரத்துக் குணகம் என்பது தன்மையின் சில கலவை செயல்பாடு என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் வெப்பப் போக்குவரத்து குணகம் சார்ந்து இருக்கும் இந்த பண்புகள் என்ன என்பதை நீங்கள் அடையாளம் காண முடிந்தால் நாம் உண்மையில் ஒரு பரிமாணமற்ற பகுப்பாய்வு செய்து பக்கிங்ஹாம் π தேற்றத்தை பயன்படுத்தி பரிமாணமற்ற குழு என்ன என்பதைக் கண்டறியலாம் அதன் தன்மைகள் என்ன சரி அது Cp எனப்படும் அடர்த்தி திரவம் எடுக்கப் போகும் உணர்திறன் வெப்பம் என்ன என்பதைக் கூறும் திறன் கடத்துத்திறன் kf உள்ளூறை வெப்பமாக இருக்கும் எனவே hfg என்பது திரவத்தின் ஆவியாதலின் உள்ளூறை வெப்பம் எனவே எங்களுக்கு 4 கிடைத்தது மாணவர் இயற்கையான வெப்பச்சலனத்தின் காரணமாக பாகுத்தன்மை மாணவர் ஆம் வெப்பநிலை அது என்ன வெப்பநிலை மாணவர் இது மேற்பரப்பு வெப்பநிலையா எனவே கடத்தப்படும் வெப்பத்தின் அளவைப் பார்க்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அது அதை சார்ந்துள்ளது மாணவர் இல்லை வெப்பநிலை வேறுபாட்டைப் பொறுத்தது இது மேற்பரப்புக்கும் செறிவூட்டல் வெப்பநிலைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் திரவத்தின் கொதிநிலை பிறகு என்ன மாணவர் ஆம் மாணவர் ஆமாம் ஆனால் குறிப்பாக கொதிக்கும் போது திரவம் உண்மையில் செறிவூட்டலில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவேவேறு என்ன இயற்கையான வெப்பச்சலனம் எனவே பாகுத்தன்மை என்று சொன்னோம் ஆனால் வேறு என்ன புவியீர்ப்பு சரியா எப்படியாவது மிதப்பு இங்கே ஒரு பங்கை வகிக்க வேண்டும் எனவே அது g மடங்கு 𝞺liquid 𝞺vapor ஆக இருக்கும் எனவே திரவத்தின் வெவ்வேறு இடங்களுக்கிடையே உள்ள இயல்பான விசையின் வேறுபாடு என்ன என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது மேலும் அது மிதவையை வெளிப்படுத்துகிறது மற்றும் இங்கிருந்து 1 2 3 4 5 6 7 வேறு என்ன வெளிப்படையாக கம்பியின் நீளத்தைப் பொறுத்தது கம்பியின் நீளம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர் ஏனெனில் கிடைக்கும் பகுதியின் அளவு நீளத்தைப் பொறுத்தது நீள அளவுகோல் வெப்பப் போக்குவரத்திற்குக் கிடைக்கும் பகுதி எது என்பதைச் சொல்கிறது அது நீளத்தின் செயல்பாடாக இருக்க வேண்டும் போலார் கோ ஆர்டினேட்ஸ் அமைப்பாக இருந்தால் நீங்கள் h l k அல்லது d k என உள்ள நஸ்செல்ட் எண்ணை நினைவில் கொள்ளுங்கள் வேறு என்ன எங்களிடம் பாகுத்தன்மை உணர்திறன் வெப்பம் உள்ளது எங்களுக்கு 𝞺 கிடைத்தது மற்றொரு முக்கியமான அம்சம் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பைத் தருகிறேன் ஏற்கனவே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்ட கம்பியின் மேற்பரப்பில் நீராவி இப்போது உருவாகிறது என்று வைத்துக்கொள்வோம் மிதப்பு உங்களுக்கு அடர்த்தியின் வேறுபாட்டைக் கூறுவதால் அது போதுமானது இப்போது உங்களிடம் ஒரு நீராவி குமிழி இருந்தால் அது கம்பியின் மேற்பரப்பில் உருவாகிறது இப்போது நீராவியால் கடத்தப்படும் வெப்பத்தின் அளவு எந்தக் காரணியைப் பொறுத்தது நீராவியின் Cp ஆனால் அதை விட அதிகமாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் கம்பியிலிருந்து திரவத்திற்கு வெப்பப் போக்குவரத்தைப் பார்க்கிறீர்கள் இது மேற்பரப்பு இழுவிசையின் வலுவான செயல்பாடாகும் இந்த திரவம் கம்பியுடன் தொடர்பு கொள்ளும் அளவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை வரையறுப்பதில் மேற்பரப்பு இழுவிசை மிகவும் வலுவான பங்கை வகிக்கிறது வெப்பப் போக்குவரத்துக் குணகம் என்றால் என்ன என்பதை வரையறுப்பதில் உண்மையில் பங்கு வகிக்கும் 10 வெவ்வேறு காரணிகள் உங்களிடம் உள்ளன பக்கிங்ஹாம் π தேற்றத்தின் விவரங்களுக்கு நான் செல்லமாட்டேன் ஏனெனில் அது உங்கள் திரவ இயக்கவியல் வகுப்பில் உள்ளது நீங்கள் பக்கிங்ஹாம் π தேற்றத்தைப் பயன்படுத்தினால் ஐந்து பரிமாணங்களற்ற குழுக்களைப் பெறுவீர்கள் து நஸ்செல்ட் எண் hL kf க்கு சமமாக இருக்கும் மேலும் g𝞺l 𝞺v L3 𝞵2 Cp 𝞓T hfg 𝞵Cp k இது Pr L 2 𝞼 ஆகும் Cp𝞓Td hfg என்றால் என்ன hfg என்பது உள்ளூறை வெப்பம் இது ஜேக்கப் எண் என்று அழைக்கப்படுகிறது இது உள்ளூறை வெப்பத்தால் வகுக்கப்படும் அதிகபட்ச உணர்திறன் வெப்பத்தின் விகிதமாகும் எனவே உணர்திறன் வெப்பத்தின் விகிதம் தொடர்புடைய உள்ளூறை வெப்பத்தால் வகுக்கப்படுகிறது எனவே உணர்திறன் வெப்பமாக எடுத்துச் செல்லப்படும் திரவத் துகள்களுக்கு வழங்கப்படும் வெப்பத்தின் பகுதி என்ன என்பதையும் கட்ட மாற்றத்திற்கு உண்மையில் எந்தப் பகுதி பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் இது உங்களுக்குக் கூறுகிறது எனவே திரவத்திற்கு வழங்கப்படும் வெப்பம் எதுவாக இருந்தாலும் அது வெப்பத்தின் போக்குவரத்திற்குப் பயன்படுத்தப்படுகிறது மேலும் நாம் உணர்திறன் வாய்ந்த வெப்பத்தையும் கட்டத்தில் மாற்றத்திற்கும் பயன்படுத்துகிறோம் எனவே கடைசி எண் பான்ட் எண் என்று அழைக்கப்படுகிறது எனவே அந்த Bo மற்றும் இது பிராண்ட்டல் எண் இது உங்களுக்குத் தெரியும் பான்ட் எண் என்பது மிதப்பு விசைகள் மற்றும் மேற்பரப்பு இழுவிசைகளின் விகிதம் ஆகும் எனவே அதுதான் பாண்ட் எண் மேலும் இவை பக்கிங்ஹாம் π தேற்றத்திலிருந்து வெளிவரும் ஐந்து பரிமாணங்களற்ற குழுவாகும் நீங்கள் அனைவரும் உண்மையில் ஐந்து குழுக்களைப் பெற முயற்சிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் உங்கள் திரவ இயக்கவியல் குறிப்புகளுக்குத் திரும்பிச் செல்கிறோம் இந்த பரிமாணமற்ற குழுக்களை எவ்வாறு பெறுவது என்பதை கற்றுக்கொண்டோம் மேலும் இந்த ஐந்து பரிமாணமற்ற குழுக்கள் என்ன என்பதைக் கண்டறியவும் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் இந்த ஒன்பது காரணிகளைப் பொறுத்தது கொதிநிலையில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று பூல் கொதிநிலை என்றும் மற்றொன்று கட்டாய வெப்பச்சலன கொதிநிலை என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இங்கு கட்டாய வெப்பச்சலனம் இருப்பதைப் பார்ப்பது சற்று ஆச்சரியமாக இருக்கலாம் எனவே திரவம் பம்ப் செய்யப்படாவிட்டாலும் அல்லது ஏதோவொன்றின் மீது வலுக்கட்டாயமாக பாய்ச்சப்படாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வகை கட்டாய வெப்பச்சலனம் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உண்மையில் நாம் மிகவும் ஆழமாக விவாதிக்கிறோம் பூல் கொதிநிலையில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று வெற்று வெப்பச்சலன முறை என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று நியூக்ளியேட் பூல் கொதிநிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த பரிசோதனையானது நுகியாமா என்ற நபரால் செய்யப்பட்டது அவர் கவனித்தது என்னவென்றால் இது மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட சோதனை என்பதால் உண்மையில் இருந்த வெப்பத்தின் நிகரப் பாய்ச்சல் அல்லது திரவத்திற்குக் கொண்டு செல்லப்பட்ட ஆற்றலின் நிகரப் பாய்ச்சல் என்ன என்பதைக் கண்டறியலாம் நீங்கள் qs மற்றும் 𝝙T க்கு இடையில் வரைப்படம் வரைந்துள்ளீர்கள் இப்போது நீங்கள் பரிசோதனையைத் தொடங்கும்போது திரவமானது கிட்டத்தட்ட செறிவூட்டல் வெப்பநிலையில் சரியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் இது Ts Tsat ஆகும் கொடுக்கப்பட்ட திரவத்திற்கு செறிவூட்டல் வெப்பநிலை நிலையானது அல்ல கொடுக்கப்பட்ட நிலைமைகளின் கீழ் செறிவூட்டல் வெப்பநிலை அல்லது கொதிநிலை வெப்பநிலை நிலையானது அவர் கவனித்தது இது போன்றது நாம் இன்னும் சிறிது நேரத்தில் விளக்கப் போகிறோம் உங்களுக்கு ஏன் இத்தகைய வளைவு ஏற்படுகிறது மற்றும் இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை நான் விளக்கப் போகிறேன் எனவே I என்று வைத்துக்கொள்வோம் எனவே அவர் பெற்ற வளைவு இதுவாகும் மேலும் கவனிக்கப்பட்டது என்னவென்றால் வளைவில் அதிகபட்ச வெப்பப் பாய்ச்சல் உள்ளது மற்றும் அந்த இடத்தில் குறைந்தபட்ச வெப்பப் பாய்வு உள்ளது எனவே இது கொதிக்கும் வளைவு என்று அழைக்கப்படுகிறது மேலும் மாக்சிமா எழும் இடமாகிறது அதற்கு முன் இந்த பகுதி பூல் கொதிநிலை பகுதி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த பகுதி மாறுதல் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த இடம் ஃபிலிம் கொதிநிலை என்றும் அழைக்கப்படுகிறது இவை கொதிநிலையின் மூன்று வெவ்வேறு நிலைகளாகும்